Power System Analysis Prof Debapriya Das Department of Electrical Engineering Indian Institute of Technology Kharagpur Lecture 41 Optimal system operation Contd எனவே அடுத்ததாக அந்த கணக்கின் தீர்வைக் காணலாம் அதனால் PLoss0 அதற்காக Pg2 ஐப் பொறுத்து நாம் வழித்தோன்றலைச்derivation டெரிவேட்டிவ் செய்ய வேண்டும் அப்படிஎன்றால்dPLossdPg20 002Pg2 0 14 சரி இதில் L11 கொடுக்கப்படவில்லை ஆனால் L11 என்பது சரியானது இப்போது L2111 14 0 002Pg2 எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது உண்மையில் இது இழப்பு இழப்புPg2 Pg2Pg3 Pgm இன் செயல்பாடு என்பதால் நிச்சயமாக இங்கே இழப்பு 𝑃𝑔Pg2 ஐ பொறுத்தவரை மட்டுமே இப்போது L1dc1dPg10 35Pg141ʎ என்று தெரியும் எப்படியும் L 1 L1dc1dPg10 35Pg1411 14 0 இது மேலே உள்ளதைப் போன்றது இதுவே சமன்பாடு 2 ஆகும் சரி சமன்பாடு 1 இலிருந்து Pg1ʎ 410 35 மற்றும் சமன்பாடு 2 இலிருந்து Pg21 002ʎ ஐ பெறுவீர்கள் எனவே Pg1 𝜆 இது ஒரு நேரியல் சமன்பாடு ஆனால் 𝑃𝑔Pg2 𝜆 இங்கே இது நேரியல் அல்லாதது எனவே இதில் நேரடி தீர்வு கிடைக்காது நேரடி தீர்வுக்கு பதிலாக ஊடாடும் தீர்வைப் பெறலாம் எனவே அதற்காக நான் ʎ117 6RSMwhr என்று எடுத்துக்கொண்டேன் இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உகந்த மதிப்பை கொண்டிருக்கும் பின்னர் நாம் சாய்வு முறைக்கு செல்லலாம் இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டு ஐ உங்கள் வழியில் நீங்களே தீர்க்க முடியும் பின்னர் நான் எல்லாவற்றையும் சரியாக விளக்குவேன் எனவே 𝑃𝑔1 218

சரி அதைத் தீர்ப்பதற்கு ஆரம்ப மதிப்பு ʎ ஐ ஊடாடும் வகையில் கருதுங்கள் அடுத்தது மின் இழப்பு அதற்காகPLoss0 0012இதில் 𝑃𝑔2 159 029 𝑀W சமர்ப்பிதால் PLoss0 029 7027 296MW இப்போது சரிபார்க்கும்போது Pg1Pg2 PLoss 218 857 159 0297 சரி இது இப்போது loadயாக மாற வேண்டும் எனவே இது 369 96 தோராயமாக 𝑃L1𝑃L2 PL1300MWPL270MW எனவே மொத்தம் 370 MW அதனால்ʎ117 6 சரியானது இது இழப்புகளை கருத்தில் கொண்டு செயல்பட ʎ வின் முக்கியத்துவம் உதவுகிறது இழப்புகள் இல்லாமல் நீங்கள் பார்த்த அனைத்தையும் அதே முக்கியத்துவத்தையும் இங்கே நீங்கள் காண்பீர்கள் எனவே சமன்பாடு 16 இலிருந்து∆CTi1mdCidCidPgi என்று காணலாம் எனவே இந்த சமன்பாட்டை எடுத்துக் கொண்டால் அவை 35 என் று டுங்கள் அடுத்தது சக்தி சமநிலை சமன்பாடு ஐ i1m∆Pgi ∆PLoss∆PL இது சமன்பாடுகள் 36 இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அந்த 2 வது டெய்லர் தொடருக்கு மீண்டும் செல்ல வேண்டும் இப்போது சுமை PL 0 இலிருந்து PL0 ∆PL அதிகரிப்பால் அதற்கு உகந்தPgi0 யாக மாறிவிட்டது ஆக Pgi0இலிருந்துPgi0∆Pgi ஆனது மேலும் இது ஒரு 𝑃𝑔2𝑃𝑔3 𝑃𝑔m இன் செயல்பாடு சரி அதனால்PLossPlossPg20∆Pg2Pg30∆Pg3 Pgm0∆Pgmஇது சமன்பாடு 37 சரி எனவே சுமை மாற்றத்தின் காரணமாக உற்பத்தி மற்றும் இழப்பு கூட மாறும் இப்போது இந்த வெளிப்பாடு டெய்லர் தொடரால் விரிவுபடுத்தப்பட்டு அதிலுள்ள முதல் 2 term ஐ மட்டும் வைத்துக் கொண்டால்இவை PLossPLoss0i2mPLoss0Pi∆Pgi எனவேஇதை ∆PLossi2mPLoss0Pi∆Pgi இவ்வாறு எழுதலாம் இது சமன்பாடு 39 எனவே சமன்பாடு 36 மற்றும் 39 இலிருந்து நமக்கு கிடைக்கிறது சரி 39 சமன்பாட்லிருந்து∆PLossi2mPLoss0Pi∆Pgi ஐ 36 சமன்பாட்டில் கொண்டால் i1m∆Pgi ∆PLoss∆PLஇதை நீங்கள் இப்படி எழுதலாம் இந்த ∆Pgii1m11 PLoss0Pgi∆Pgi∆PL இதை சமன்பாட்டை 40 அக நீங்கள் பெறுவீர்கள் இது Li11 PLoss0Pgiஎனவே 1 PLoss0PgiLi அதாவது இந்த சமன்பாடு 𝐿1 1 உங்களுக்குத் தெரியும் எனவே அடைப்புக்கு உள்ளேLi 1 இருக்கிறது ஏனெனில் Li11 PLoss0Pgi மற்றும் 𝐿1 1 எனவே 40வது சமன்பாட்டை i1mLi 1∆Pgi∆PL என எழுதலாம் ஏற்கனவே Li ICiʎ என்பது தெரியும் இதை முதலில் பார்த்தோம் இதையே 35 மற்றும் 41 சமன்பாட்டிலிருந்து சரியாகப் பெற்றோம் 35 மற்றும் 41 இலிருந்து பெறுவது ∆CTʎi1mLi 1∆Pgiʎ∆PL இது மிகவும் எளிமையானது உண்மையில் 35 மற்றும் 36 சமன்பாட்டில் சென்று அதை வைத்தால் கிடைக்கும் அதாவது இதன் பொருள் என்னவென்றால் இறுதியில் ∆CT ʎ∆PL முழு விஷயமும் மாறிவருகிறது இந்த நிலை 18 சமன்பாடுக்கு சமமானதாகும் அதுதான் ʎ என்பது COST rupees per hour இன் அதிகரிப்பைக் குறிக்கும் சுமை தேவையிலும் இதுவே நடக்கிறது எதுவாக இருந்தாலும் இழப்பு இல்லாமல் அல்லது இழப்புடன் கூடிய பொருள் ஒன்றே எனவே அதே முக்கியத்துவத்தை எங்கும் பெறுகிறதுசரி எனவே இது வரை இழப்பு என்பது உற்பத்தி இன் வழித்தோன்றல் ஐப் பொறுத்து சக்தி இழப்பு உள்ளது மற்றும்Li1 Li ICiʎ சுமை மாற்றம் இழப்புகளை கருத்தில் கொள்ளாமல் பார்த்தால் இது சரியானது ஒரே விஷயம் என்னவென்றால் வழித்தோன்றல் உண்மையில் கணிதம் தொடர்பாக உள்ளது நீங்கள் செய்யும் சிறிய பயிற்சி மற்றும் விஷயங்கள் மிகவும் எளிமையானவை என்பதை நீங்கள் காண்பீர்கள் வகுப்பு அறை பயிற்சியைப் பொறுத்தவரை சிக்கல்களும் கடினமானவை அல்ல சரி அடுத்தது நாம் சில நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டும் அது எவ்வாறு ʎ வை தீர்மானிப்பது என்பது இதற்கு சாய்வு முறையைப் பயன்படுத்துவதே சரி எனவே எடுத்துக்காட்டாகஎடுத்துக்காட்டு 4 இல் ʎ வின் மதிப்பை தீர்மானிக்க ஒரு செயல்பாட்டு செயல்முறை அவசியம் என்பதைக் கண்டோம் முந்தைய எடுத்துக்காட்டில் Pg2 என்பது ʎ வின் செயல்பாடு ஆனால் இது நேரியல் உறவு அல்லாதது அதாவது நாம் ʎ வின் சரியான மதிப்பை கண்டுபிடிப்பதற்காக சில செயல்பாட்டு செயல்முறை வற்றைப் பின்பற்ற வேண்டும் அதிலிருந்து நீங்கள் விரைவான தீர்வை பெறலாம் இழப்புகள் இருக்கும்போது சாய்வு முறை சரியானதாகக் கருதப்படுகிறது இதை இரண்டு சந்தர்ப்பங்களில் தீர்க்கவும் முதலில் நாம் அதைக் எந்த இழப்பும் இல்லாமல் கருத்தில் கொள்வோம் அதற்கு பிறகு இழப்புகளை சரியாகக் கருதவேண்டும் எனவே சமன்பாடு 13 இலிருந்து நமக்கு dcidPgiʎ என்பது தெரியும் அது என்ன வென்றால்Ciai biPgi diPgi2எனவே இதை நீங்கள் எடுக்கும்போது bidiPgiʎ அதாவது Pgiʎ bi2di இது சமன்பாடு 43 இப்போது நாம் ʎவை சாய்வு முறையைப் பயன்படுத்தி கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எனவே ஒருவர் என்ன செய்ய முடியும் என்பது மிகவும் எளிமையானவை உண்மையில் இழப்பு கருதப்படாதபோது மொத்த உற்பத்தி மொத்த சுமைக்கு சமம் இது 10 சமன்பாடுலிருந்து கண்டறியப்பட்டது அதுதான் விஷயம் அதாவது 44 மற்றும் 43 சமன்பாட்டிலிருந்து நீங்கள் Pgiʎ bi2di என்று எழுத முடியும் அது i1mPgii1mPgiʎ bi2diPL அது சமன்பாடு 45 ஆகும் இதிலிருந்து நீங்கள் ʎPLi1mbi2dii1m12di எழுதலாம் அது சமன்பாடு 46 ஆகும் இப்போது இந்த பகுதி ஐ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்கிறேன் என்றால் fʎPL இப்போது இந்த 45 சமன்பாட்டை நீங்கள் வரையறுத்து PL ஐப் பயன்படுத்துங்கள் ஏனெனில் இது ஒரு ʎ செயல்பாடு மேலும் fʎi1mPgi என்று எழுதலாம் அதாவது இப்போது நாம் செய்யக்கூடியது சமன்பாட்டின் இடது புறத்தை விரிவுபடுத்துவதாகும் இந்த சமன்பாடு டெய்லர் தொடரில் இயக்க புள்ளி ʎ k யாகும் இதை சில k மறு செய்கையில் இருந்து பெறலாம் நீங்கள் டெய்லர் தொடரில் விரிவுபடுத்துகிறீர்கள் முதல் 2 term மட்டுமே கருத்தில் கொள்ளுங்கள் சரி சில இயக்க புள்ளி ஐ கருத்தில் கொள்ளுங்கள் உயர் வரிசை காலத்தை புறக்கணிக்கவும் பின்னர் என்ன செய்வோம் நாம் பெறுவது fʎ kdfʎdʎk∆ʎ kPL இது உங்கள் டெய்லர்ஸ் தொடர் விரிவாக்கம் என்று அழைக்கிறீர்கள் இதை ∆ʎ kPL fʎ kdfʎdʎk ℎ மறு செய்கையில் இது உங்கள் 48 சமன்பாடு அப்படி என்றால் இது fʎ ∆PjkPL f∆ʎ k ஏனெனில் PL சுமை நிலையான யோசனை மற்றும் fʎ செயல்பாட்டின் மூலம் சுமை மாறவில்லை அப்படியே உள்ளது ஆனாலும்fʎi1mPgi எனவே ஒவ்வொரு Pgiமறு செய்கையிலும் fʎ மாறுகிறது ஆனால் சுமை மாறவில்லை ஏனென்றால் ʎ ஒவ்வொரு மறு செய்கையிலும் மாறிக்கொண்டே இருக்கிறது எனவே இதன் பொருள் நீங்கள் செய்யக்கூடியது ∆PjkPL i1mPgi இது உண்மையில் சமன்பாடு 50 எனவே இப்போது fʎi1mʎ bi2di உங்களுக்குத் தெரியும் இதை நீங்கள் பெற வேண்டும் ஏனெனில் உங்களுக்கு வழித்தோன்றல் தேவை மேலும் இது 𝜆 வை பொறுத்து இருக்க வேண்டும் இங்கே இந்த வழித்தோன்றல் சமன்பாடு 48யில் தேவை அதாவது dfdi1m12di இது சமன்பாடு 51 சமன்பாடு 48 4951இலிருந்து இங்கே எழுதப்பட்டுள்ளது ∆ʎ kPgki1m12di எனவே எந்த மறு செய்கையிலும் ʎk1ʎk∆ʎk ஆகும் எனவே இது 53 சமன்பாடு இந்த செயல்முறை ∆Pjk விட குறைவாக குறிப்பிட்ட துல்லியம் பெறப்படும் வரை தொடரும் இதுவே accuracy என அழைக்கப்படுகிறது 𝐾 என்பது மறு செய்கை எண்ணிக்கை எனவே உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது சரி இதுவே numerical எண் என்று அழைக்கிறீர்கள் எனவே இது இழப்புகள் இல்லாமல் உள்ளது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் இழப்பைக் கருத்தில் கொண்டால் இழப்புடன் ʎ ஐ தீர்மானிக்கவும் இங்கே எதையும் சொல்வதற்கு முன்பு PLossi1mj1mPgiBijPgj இது இறுதியில் பெறப்படும் இப்போது நான் இந்த முழு தொடர்ச்சியும் இழக்க விரும்பவில்லை நீங்கள் அதைப் பற்றி யோசிப்பீர்கள் திடீரென்று எப்படி இது வருகிறது எனவே இப்போதைக்கு இது ஒரு சூத்திரம் என்று கருதுங்கள் ஆனால் நான் அதை உங்களுக்காக செய்து காட்டுவேன் அதற்கு சிறிது நேரம் ஆகும் எப்படி இப்போது எல்லா B குணகங்களும் எவ்வாறு பெறுவோம் இப்போது உண்மையில் ஒரு பொதுவான மொத்த பரிமாற்ற இழப்பை உற்பத்திசக்தியின் இருபடி செயல்பாடாக வெளிப்படுத்த வேண்டும் இழப்பின் எளிய இருபடி வடிவம் PLossi1mj1mPgiBijPgj இது சமன்பாடு 54 சரி சமன்பாடு 30 இலிருந்து dcidPgiʎdPlossdPgiʎ நாம் பெறுகிறோம் இது உண்மையில் சமன்பாடு 55 ஆகும் நாம் சமன்பாடு 30 க்குச் செல்கிறோம் அங்கு இது எழுதப்பட்டது ʎ வை எடுத்துக் கொண்டால் dcidPgi ʎ ʎdPlossdPgi ஏனெனில்dcidPgi ʎ அதாவது dcidPgi ʎ என்று இது உங்களுக்குத் தெரியப்படுத்தியது இது உங்கள் 55 சமன்பாடு எனவே இந்த சமன்பாட்டை நீங்கள் இதன் Pgi தொடர்பான வழித்தோன்றல் ஆக எடுத்துக் கொண்டால் அது dPlossdPgi2j1mBijPgj ஆக இருக்கும் இது சமன்பாடு 56 ஆகும் நன்றி நான் மீண்டும் வருகிறேன்